வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தின் இந்த டெமோவிற்கு வரவேற்கிறோம் எனவே இந்த டெமோவில் ஒரு இன்ஸ்ட்ருக்ஷனை தவிர்ப்பதற்கு ஒரு ஸ்டாக்கை எவ்வாறு கையாள முடியும் என்பதைக் காண்பிக்கும் இந்த டெமோ மற்றும் சோர்ஸ் கோட் உண்மையில் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் உள்ளது அதை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம் எனவே வாரம் 0 மற்றும் வாரம் 1 ரில் முந்தைய டெமோக்களுடன் இதை நீங்கள் செய்திருக்க வேண்டும் எனவே இந்த டெமோவை தொடங்கலாம் எனவே டெமோ இந்த குறிப்பிட்ட nptel codes module1 டைரக்டரியில் உள்ளது மேலும் இது C கோட் skipinstruction c உடன் ஒத்துள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட C கோட்டைத் இங்கே திறக்கலாம் நாம் பார்ப்பது இரண்டு பங்க்ஷன்களாகும் ஒன்று a b மற்றும் c ஆகிய மூன்று பராமீட்டர்களை எடுக்கும் ஒரு பங்க்ஷன் மற்றும் இது ஒரு பஃபரில் சில எளிய கையாளுதல்களைச் செய்கிறது அடுத்து நாம் பார்ப்பது main பங்க்ஷன் அங்கு லோக்கல் வெரியபுள் x உள்ளது அதன் மதிப்பு 0 அங்கு 1 2 மற்றும் 3 பராமீட்டர்கள் கொண்ட பங்க்ஷனிற்கு ஒரு அழைப்பு உள்ளது பின்னர் x 1 உடன் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளது அது printf"Value of X is dn"x இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் ஒரு விஷயம் இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமின் அவுட்புட் என்ன என்பதை யூகிக்க வேண்டும் எனவே நாம் அதைப் பார்க்கலாம் எனவே இங்கே x இன் மதிப்பு ஒன்றாக இருப்பதால் திரையில் அச்சிடப்படுவது x இன் மதிப்பு 1 ஆகும் என யூகிக்கலாம் எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் முன்பு போல் make clean இயக்கி பின்னர் make யை இயக்கினால் நாம் இயங்கக்கூடிய ஸ்கிப் இன்ஸ்ட்ரக்ஷனை பெறுவோம் இப்போது நாம் இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமை இயக்கும்போது x இன் மதிப்பைப் பெறுவது பூஜ்ஜியமாகும் உண்மையில் x 1 இன் இந்த முழு விஷயமும் செயல்படுத்தப்படவில்லை மாறாக x க்கு என்ன நடந்தது என்பது இந்த குறிப்பிட்ட கூற்றுக்கு ஒத்த பூஜ்ஜியத்தின் மதிப்பை எப்படியாவது பெற முடிந்தது எனவே இது நிச்சயமாக ஒரு எதிர் உள்ளுணர்வு மற்றும் எதிர்பார்க்கப்படுவது அல்ல உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனிற்கு நாம் செல்ல வேண்டும் எனவே இந்த பங்க்ஷனை நாம் புரிந்துகொள்வதற்கான வழி GDB எனவே இதற்காக GDB ஐ இயக்குவோம் எனவே நாம் gdb skipinstruction ஐ இயக்குவோம் மேலும் நாம் முன்பு பார்த்தது போல ப்ரோக்ராமின் பல்வேறு உள்ளடக்கங்களை பட்டியலிடுவதற்கு இங்கே ஒரு பிரேக் பாயிண்டை 14 வது வரியில் அமைக்கலாம் எனவே வரி எண் 14 இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனிற்கான அழைப்பை ஒத்துள்ளது முந்தைய வீடியோவில் பார்த்ததைப் போல இப்போது அதை இயக்கும்போது நிரல் main னில் தொடங்கி 14 வது வரியின் பிரேக் பாயிண்ட் காரணமாக நிறுத்தப்படும் எனவே பங்க்ஷன் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு பிரேக் பாயிண்ட் தாக்கப்பட்டு இயங்குவது நிறுத்தப்பட்டதைக் காண்கிறோம் இப்போது நாம் x இன் மதிப்பைப் பார்க்க முடியும் மேலும் x இன் மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே நாம் gdb info locals போன்றவற்றை இயக்கினாலும் x இன் மதிப்பு பூஜ்ஜியமாகும் ஏனென்றால் x வரி எண் 13 இல் பூஜ்ஜியமாக துவக்கப்பட்டது இப்போது இந்த ப்ரோக்ராமின் சிங்கிள் ஸ்டேப் பங்க்ஷனில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே முதலில் அடுத்த வரியைப் பயன்படுத்துவதற்கு முன்பு பல்வேறு முக்கியமான ரெஜிஸ்டர்களின் உள்ளடக்கங்கள் என்ன என்பதை அச்சிடுகிறோம் எனவே நாம் முன்பு பார்த்தபடி இன்ஸ்ட்ருக்ஷன் பாய்ண்ட்டரின் உள்ளடக்கங்கள் 8048449 ஆகும் இது அடிப்படையில் பங்க்ஷனிற்கான அழைப்பு இருக்கும் இடம் நம்மிடம் ஸ்டாக் பாய்ண்ட்டர் மற்றும் ஒரு பேஸ் பாய்ண்ட்டர் உள்ளது இது main பங்க்ஷனுடன் தொடர்புடைய பிரேம்மை சுட்டிக்காட்டுகிறது இப்போது நான் இதை ஒத்த ஒரு இன்ஸ்ட்ருக்ஷனை செயல்படுத்தினால் என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போம் நாம் முன்பு பார்த்தது போல் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நாம் பல்வேறு அருகுமெண்ட்களை ஸ்டாக்கில் தள்ளுகிறோம் நாம் இங்கு அதிக நேரம் செலவிட வேண்டியதில்லை இறுதியில் இந்த வரியின் காரணமாக பங்க்ஷன் செயல்படுத்தப்படுவதையும் செயல்படுத்தல் பங்க்ஷனிற்கு மாற்றப்படுவதையும் காண்போம் எனவே இந்த பங்க்ஷனை பிரிப்போம் இந்த கட்டத்தில் EIP ESP மற்றும் EBP எனப்படும் பல்வேறு ரெஜிஸ்டர்களையும் பார்ப்போம் இங்கே நாம் காண்பது என்னவென்றால் நம்மிடம் ஒரு ஸ்டாக் பாய்ண்ட்டர் உள்ளது இது FFFFCF20 இல் உள்ளது மேலும் பேஸ் பாய்ண்ட்டர் FFFFCF48 இல் உள்ளது ஏனெனில் இது இன்னும் பங்க்ஷனின் முதல் வரியில் இருப்பதால் பேஸ் பாய்ண்ட்டர் இன்னும் மாற்றப்படவில்லை மற்றும் புதிய பிரேம் தொடர்புடையது இந்த பங்க்ஷன் இன்னும் உருவாக்கப்படவில்லை எனவே இன்னும் சில இன்ஸ்ட்ருக்ஷன்கள் வழியாக சிங்கிள் ஸ்டேப் என்பதை பார்ப்போம் நான்கு இன்ஸ்ட்ருக்ஷன்கள் மூலம் சிங்கிள் ஸ்டேப் மற்றும் ஸ்டாக்கின் உள்ளடக்கங்களைப் பார்ப்போம் எனவே நாம் முன்பு பார்த்தபடி gdb x 32x esp மூலம் ஸ்டாக்கின் உள்ளடக்கத்தை பெறலாம் எனவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் main னில் கால் பங்க்ஷனிற்கு ஸ்டாக்கின் மீது தள்ளப்பட வேண்டிய ரிட்டர்ன் அட்ரஸ் இதுதான் எனவே கால் இன்வோக் ஆனவுடன் அடுத்த இன்ஸ்ட்ருக்ஷனின் முகவரி 0x08048454 இப்போது நீங்கள் உண்மையில் ஸ்டாக்கின் உள்ளடக்கங்களைப் பார்த்தால் நாம் குறிப்பிட்டுள்ள ரிட்டர்ன் அட்ரஸ் இந்த இடத்தில் இருப்பதைக் காண்கிறோம் இது FFFFCF1C பிளஸ் 4 என்ற முகவரியைக் கொண்டுள்ளது அதாவது FFFFCF20 எனவே இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனில் இரண்டு லோக்கல் வெரியபுள்ஸை கொண்டிருக்கிறோம் RET என அழைக்கப்படும் ஒரு இன்டிஜரின் பாய்ண்ட்டர் மற்றும் 16 எழுத்துக்களைக் கொண்ட ஒரு பஃபர் எனவே முந்தைய வீடியோவில் நாம் பார்த்தது போல இந்த இரண்டு லோக்கல் வெரியபுள்ஸின் முகவரியை அச்சிடலாம் மேலும் இந்த இரண்டு லோக்கல் வெரியபுள்ஸ் இந்த பங்க்ஷனிற்காக புதிதாக உருவாக்கப்பட்ட ஸ்டாக்களில் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே gdbpx ret இதன் மூலம் FFFFCF18 என்ற பதிவின் உள்ளடக்கத்தை அச்சிடலாம் எனவே இது RET யின் உள்ளடக்கங்கள் மேலும் பஃபரின் உள்ளடக்கங்கள் பின்வருமாறு FFFFCF08 இப்போது நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் பஃபரின் உள்ளடக்கங்கள் FFFFCF08 இல் தொடங்கி 16 பைட்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது எனவே இந்த 16 பைட்டுகளுக்கு அப்பால் எதுவும் பஃபர் ஓவர்ப்லொவுக்கு வழிவகுக்கும் இப்போது நாம் இங்கு விரும்புவது என்னவென்றால் நாம் பஃபர் ஓவர்ப்லொ செய்ய விரும்புகிறோம் இதனால் ரிட்டர்ன் அட்ரஸ் மாற்றியமைக்கப்படுகிறது இப்போது நாம் நமது கால்குலேட்டரை எடுத்துக்கொள்வோம் இதை பின்வருமாறு செய்வோம் அதை ஹெக்ஸா டெசிமல் பயன்முறையில் அமைக்கவும் பஃபரிலிருந்து ரிட்டர்ன் அட்ரஸ் சேமிக்கப்படும் இடத்திற்கு என்ன தூரம் இருக்கும் என்று பார்ப்போம் எனவே ரிட்டர்ன் அட்ரஸ் FFFFCF20 இருப்பிடத்திலும் பஃபர் இந்த இடத்தில் FFFFCF08 இருப்பதையும் நாம் அறிவோம் எனவே இவற்றைக் கழிக்கிறோம் எனவே 18 பைட்டுகளின் ஆஃப்செட் இருப்பதையும் இந்த 18 ஹெக்ஸாடெசிமலில் இருப்பதையும் காண்கிறோம் இது பஃபரின் தொடக்கத்திலிருந்து ரிட்டர்ன் அட்ரஸ் வரையிலுள்ள 24 பைட்டுகள் ஆஃப்செட்டுக்கு ஒத்திருக்கிறது இப்போது இந்த குறிப்பிட்ட வரியில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த இருப்பிடத்தில் பஃபர் கூட்டல் 24 இல் நாம் ஒரு பாய்ண்ட்டரை பெறுகிறோம் இந்த குறிப்பிட்ட பாய்ண்ட்டர் இந்த ரிட்டர்ன் லோக்கல் வெரியபுள்ஸில் சேமிக்கப்படுகிறது எனவே அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நாம் பெறுவது என்னவென்றால் ரிட்டர்ன் அட்ரஸ் சேமிக்கப்பட்ட இடத்திற்கு கிடைக்கும் திரும்பும் புள்ளிகள் எனவே சிங்கிள் ஸ்டேப் மற்றும் RET இன் உள்ளடக்கங்களைப் பார்ப்பதன் மூலம் இது நடப்பதைக் காணலாம் எனவே RET FFFFCF18 இல் உள்ளது எனவே RET இப்போது பூஜ்ஜியத்தின் மதிப்பைக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் இந்த ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருக்ஷனை செயல்படுத்தி RET இன் மதிப்பை மாற்றியமைக்கிறது ஆதலால் அதை நாம் செயல்படுத்துவோம் எனவே ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கும் இடத்தை அது சுட்டிக்காட்டுகிறது எனவே இப்போது ரிட்டர்னின் உள்ளடக்கங்களை அச்சிடுவோம் எனவே gdb xx 0xFFFFCF18 இது இந்த இடத்தில் உள்ள மெமரியை நிரப்புகிறது நாம் பார்த்தது போல இந்த குறிப்பிட்ட மெமரி லோகேஷன் RET சேமிக்கப்பட்ட இடத்திற்கு ஒத்திருக்கிறது இப்போது நாம் இங்கே பார்ப்பது RET யின் மதிப்பு FFFFCF20 இதில்தான் ரிட்டர்ன் அட்ரஸ் சேமிக்கப்படுகிறது இப்போது அடுத்த வரி மிகவும் முக்கியமானது பங்க்ஷனின் அடுத்த வரி RET இன் மதிப்பை 8 பைட்டுகள் அதிகரிக்கிறது இப்போது இதன் அர்த்தம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கு நாம் முதலில் சிங்கிள் ஸ்டேப்பின் சிங்கிள் இன்ஸ்ட்ருக்ஷனை இயக்கினால் அது ரிட்டர்ன் அட்ரஸ்ஸின் உள்ளடக்கங்கள் மாற்றப்பட்டு 8 பைட்டுகளால் அதிகரிக்கப்பட்டுள்ளதை காணலாம் எனவே செயல்படுத்த வேண்டிய நான்கு இன்ஸ்ட்ருக்ஷன்களை நாம் குறிப்பிட வேண்டியிருந்தது ஏனெனில் C இல் உள்ள இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அசெம்பிளி கோட்டில் உள்ள இன்ஸ்ட்ருக்ஷன்களுக்கு ஒத்திருக்கிறது எனவே இந்த கட்டத்தில் C இன் இந்த வரி இயங்குவதை முடித்துவிட்டதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் தொடக்கத்தை பார்த்து ரிட்டர்ன் அட்ரஸ் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் எனவே ரிட்டர்ன் அட்ரஸ் 08048454 ஆகவும் அது 0804845C ஆகவும் மாற்றப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் உட்பொருளைப் புரிந்து கொள்ள main னை பிரிப்பதைப் பார்க்கிறோம் உண்மையான ரிட்டர்ன் அட்ரஸ் 08048454 மற்றும் இதை நாம் மாற்றியிருப்பது 08048454C ஆகும் மேலும் இது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அட்ட் இன்ஸ்ட்ருக்ஷன்னைத் தவிர்த்து இங்கே எங்காவது தரையிறங்குகிறது எனவே இந்த பங்க்ஷன் அதன் செயல்பாட்டை முடிக்கும்போது என்ன நடக்கும் என்பது இந்த மதிப்பு 0804845C ஸ்டாக்கிலிருந்து எடுக்கப்பட்டு இன்ஸ்ட்ருக்ஷன் பாய்ண்ட்டரில் வைக்கப்பட்டு ப்ரோக்ராமின் எக்சிகியூஷன் இந்த குறிப்பிட்ட மதிப்பின் அடிப்படையில் தொடரும் எனவே இதன் மூலம் சிங்கிள் ஸ்டேப்பை எடுத்தால் அது மீண்டும் main நிலைக்கு வந்துவிட்டதைப் பார்ப்போம் மேலும் இன்ஸ்ட்ருக்ஷன் பாய்ண்ட்டரின் உள்ளடக்கங்கள் 0804845C என்பதைக் குறிப்பிடுவோம் இதன் பொருள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அட்ட் இன்ஸ்ட்ருக்ஷன் தவிர்க்கப்பட்டது இதன் விளைவாக C கோட்டைப் பொறுத்தவரை என்ன நடக்கிறது என்றால் ஒரு பங்க்ஷன் செயல்படுத்தப்பட்ட பிறகு x 1 அதாவது ஸ்டேட்மெண்ட் தவிர்க்கப்படுகிறது நாம் நேரடியாக printf ஸ்டேட்மெண்ட்டுக்கு செல்கிறோம் இந்த x 1 ஸ்டேட்மெண்ட் செயல்படுத்தப்படவில்லை x இன் மதிப்பு பூஜ்ஜியமாகத் தொடர்கிறது இதன் விளைவாக C கமெண்டைப் பயன்படுத்தி இந்த ப்ரோக்ராமை செயல்படுத்துவதைத் தொடரும்போது x இன் மதிப்பு பூஜ்ஜியமாகும் எனவே இந்த குறிப்பிட்ட வீடியோவில் ஒரு இன்ஸ்ட்ருக்ஷன்னை தவிர்த்து ஒரு ப்ரோக்ராமை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டைக் கண்டோம் அடுத்த செயல் விளக்கத்தில் நாம் பார்ப்பது மிகவும் ஆபத்தான ஒன்றை எவ்வாறு செய்ய முடியும் என்பதுதான் ஒரு ப்ரோக்ராமில் கோட்டை எவ்வாறு புகுத்தலாம் மற்றும் செயல்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு பேலோடை எவ்வாறு கட்டாயப்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் அடுத்து டெமோவில் நாம் ஒரு ஷெல் கோட்டை எடுத்து எப்படி ஒரு போலி ப்ரோக்ராமில் செலுத்துவது பின்னர் இந்த ஷெல் கோட்டை எப்படி இயக்க கட்டாயப்படுத்துவோம் என்று பார்ப்போம்